உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு பேரா முகேஷ் டோப்லே உயிரித்தொழில்நுட்பவியல் துறை இந்தியத் தொழில்நுட்பநிறுவனம் மெட்ராஸ் விரிவுரை - 22 X2 டிஸ்ட்ரிப்யுஷன் டெஸ்ட் உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக நாம் கை வர்க்க பரவல் பற்றி பேசுவோம் பின்னர் கை வர்க்க சோதனை இவை மிக மிக முக்கியம் குறிப்பாக நீங்கள் தரவுகளைப் பார்க்கும்போது அதில் நாம் ஈருறுப்புத் தரவுகள் போன்றவற்றைப் பேசும்போது ஆம் இல்லை உயிருள்ள உயிரற்ற ஒன்று பூஜ்ஜியம் மற்றும் அந்த வகையான நிலைமை இப்போது கை வர்க்கப் பரவல் என்றால் என்ன இது உங்கள் இயல்நிலைப் பரவல் போலவே ஒரு தொடர் பரவலாகும் ஆனால் அது ஒரு கட்டத்தில் ஈருறுப்புடன் ஓரளவு தொடர்புடையது நாம் உண்மையில் அதற்கு வருவோம் இது சமச்சீரற்றது மற்றும் கட்டின்மை கூறுகளைப் பொறுத்தது உதாரணமாக நமக்கு மிகக் குறைந்த அளவு கட்டின்மை இருந்தால் இது போல் தெரிகிறது கட்டின்மை கூறுகள் அதிகரிக்கும்போது நீங்கள் மெதுவாக மெதுவாக கோட்ட அளவையைப் பெறுகின்றீர்கள் மற்றும் அவ்வாறே பல எனவே இது மாறுபாட்டு அளவைக்கான நம்பிக்கை இடைவெளியை உருவாக்க பயன்படுகிறது பொதுவாக மாறுபாட்டு அளவை விகிதங்களுக்கு கை வர்க்கம் பயன்படுத்தப்படுகிறது உண்மையான அதிர்வெண்களின் தொகுப்பை எதிர்பார்த்த அதிர்வெண்களின் தொகுப்புடன் ஒப்பிட்டுப் பார்க்க இதைப் பயன்படுத்தலாம் எனவே ஒரு கிராமத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான குழந்தை இறப்புகளை நான் எதிர்பார்க்கிறேன் ஆனால் தற்போதைய தரவு இவ்வளவு இருக்கிறது இது முக்கியத்துவம் வாய்ந்ததா அல்லது இல்லையா நான் போல்ட்டுகளைத் தயாரிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான குறைபாடுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் ஆனால் ஒரு நாளில் பல குறைபாடுகளை நான் காண்கிறேன் ஆனால் இது முக்கியத்துவமான வேறுபாட்டைக் கொண்டுள்ளதா அல்லது இல்லையா உண்மையில் இந்த மாதிரியான நிலைமை எனவே இது எதிர்பார்க்கப்படும் அதிர்வெண்களுக்கு எதிராக இருக்கும் உண்மையான அதிர்வெண்கள் ஆகும் எனவே நாம் ஒரு கருத்துரு பரவலுடன் பொருந்த முயற்சிக்கிறோம் பின்னர் பொருத்துதலின் செம்மைத்தன்மையை சரிபார்க்கிறோம் எனவே நான் ஒரு குறிப்பிட்ட வகையான மதிப்புகளை எதிர்பார்க்கிறேன் ஆனால் நான் இதை காண்கிறேன் ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களிடம் 60 முதல் 70 மதிப்பெண்களும் ஒரு வகுப்பில் உள்ள இன்னொரு 10 மாணவர்களிடம் 70 முதல் 80 வரையிலும் 90 க்கு மேல் இன்னொரு 10 மாணவர்களிடமும் நான் எதிர்பார்க்கிறேன் ஆனால் 60 முதல் 70 70 முதல் 80 90 வரை வெவ்வேறு எண்களை நான் காண்கிறேன் இப்போது அது உண்மையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வித்தியாசமா இது ஒரு அட்டவணையில் உள்ள மாறிகளுக்கு இடையேயான தொடர்பையும் பார்க்கிறது உண்மையில் இந்த நேர்வுப்பட்டியல் அட்டவணையைப் பற்றி பின்னர் பேசுவோம் எனவே நான் சில உபகரணங்களை உருவாக்குகிறேன் சில பாகங்களை மூன்று அல்லது நான்கு வெவ்வேறு உபகரணங்களைப் பயன்படுத்தி உருவாக்குகிறேன் ஒவ்வொரு உபகரணத்திலும் நான் குறைபாடுகளைக் காண்கிறேன் எனவே குறைபாடு குறைபாடு இல்லாதது குறைபாடு குறைபாடு இல்லாதது உபகரணம் 1 உபகரணம் 2 உபகரணம் 3 குறைபாடுகள் மற்றும் உபகரணங்களுக்கு இடையே உறவு உள்ளதா எனவே அதற்காக நான் ஒரு கை வர்க்க சோதனையைப் பயன்படுத்தலாம் குறிப்பாக மருத்துவ பரிசோதனைகளில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் HPLCகளில் நிறைய மாதிரிகளை இயக்குகிறீர்கள் மற்றும் சில HPLCகள் மிகவும் துல்லியமான முடிவைக் கொடுக்கக்கூடும் எனவே அது ஏற்கத்தக்கது சில HPLCகள் சில நேரங்களில் அவை துல்லியமான முடிவுகளைத் தரும் சில சமயங்களில் அவை துல்லியமற்ற முடிவுகளைத் தரும் அவை ஏற்றுக்கொள்ள முடியாதவை எனவே என்னிடம் HPLC 1இல் செலுத்தப்பட்ட 100 மாதிரிகள் இருக்கலாம் என்னிடம் 30 நிராகரிக்கப்பட்டதாகவும் 70 ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் இருக்கலாம் என்னிடம் HPLC 2இல் செலுத்தப்பட்ட 100 110 மாதிரிகள் இருக்கலாம் என்னிடம் 40 நிராகரிக்கப்பட்டதாகவும் 70 ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் இருக்கலாம் எனவே நிராகரிக்கப்பட்டவைகளுக்கும் கருவிக்கும் இடையே தொடர்பு இருக்கிறதா அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு கை வர்க்கப் பரவல் எனப்படும் ஒன்றை நான் பயன்படுத்தமுடியும் எனவே எடுத்துக்காட்டாக குறைபாடுகளின் நிகழ்வுகள் பணிநேர மாற்றத்துடன் தொடர்புடையதா என்பதை அறிய ஒரு நிறுவனம் விரும்புகிறது நீங்கள் அறிந்தபடி தொழிற்சாலைகளில் இது மிகவும் பொதுவானது தொழிற்சாலைகளில் காலை பணி நேரத்திற்கு வரும் நபர்கள் காலை 8 முதல் மாலை 4 வரை என்று சொல்லலாம் பின்னர் இரண்டாவது பணி நேரம் இருக்கும் இது மாலை 4 மணி முதல் இரவு நள்ளிரவு 12 மணி வரை இருக்கலாம் பின்னர் மூன்றாவது பணி நேரம் இருக்கக்கூடும் அது நள்ளிரவு 12 மணி முதல் காலை 8 மணி வரை இருக்கலாம் இப்போது ஒவ்வொன்றும் இந்த ஒவ்வொரு பணி நேரத்திலும் உள்ள ஒவ்வொரு தொழிலாளர்களும் உதாரணமாக போல்ட்கள் போன்ற ஒரு குறிப்பிட்ட பகுதியை உற்பத்தி செய்கிறார்கள் இப்போது சில பணி நேரங்களில் சில தோல்விகள் சில பணி நேரங்களில் சில வெற்றிகள் ஆகியவற்றை நீங்கள் காணலாம் காலை பணி நேரம் பின்னர் மாலை பணி நேரம் இரவு பணி நேரம் இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பும் தொடர்பு ஏதேனும் உள்ளதா ஏனெனில் இரவு பணி நேரங்களில் பணிபுரியும் மக்கள் எப்போதும் தவறுகளைச் செய்யலாம் என்று எப்போதும் கருதப்படுகிறது எனவே குறைபாடுகள் பெரும்பாலும் இரவு பணி நேரங்களில் வருகின்றன எனவே குறைபாடுகள் அல்லது தோல்விகளுக்கு எதிராக பணி நேரம் அதாவது தொழிலாளர்கள் பணிபுரியும் நேரத்திற்கு இடையே ஒரு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா எனவே இந்த வகை சூழ்நிலையிலும் நாம் இந்த கை வர்க்கப் பரவல் மற்றும் கை வர்க்க சோதனையை பயன்படுத்துகிறோம் எனவே இவை ஒவ்வொன்றிலும் கை வர்க்கப் பரவலைக் காண்பது உங்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது மேலும் நிச்சயமாக நான் சொன்னது போல் உயிரியல் சூழ்நிலையில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஏனென்றால் 10 இறப்பு விகிதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் பின்னர் சில கிராமங்களில் நாம் வெவ்வேறு எண்களைக் காண்கிறோம் இது முக்கியத்துவமிக்க வேறுபாடா உண்மையில் அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மால் இந்த வகை கை வர்க்க சோதனையை பயன்படுத்தமுடியும் நீங்கள் ஒரு மருந்தை சோதிக்கிறீர்கள் அது வெற்றிகளைக் காட்டுகிறது அது தோல்விகளைக் காட்டுகிறது நீங்கள் ஒரு மருந்துப்போலியைச் சோதிக்கிறீர்கள் அது வெற்றிகளைக் காட்டுகிறது அது தோல்விகளைக் காட்டுகிறது இப்போது மருந்துப்போலிக்கும் மருந்துக்கும் இடையே வித்தியாசம் உள்ளதா அல்லது வித்தியாசம் இல்லையா உண்மையில் நாம் கை வர்க்க சோதனையைப் பயன்படுத்துகிறோம் எனவே இது ஒரு தொடர் பரவலாகும் மற்றும் மிகக் குறைந்த DF இல் இதுபோன்ற வளைவைக் கொண்டிருக்கிறது இது இது போல் தெரிகிறது மற்றும் DF அதிகரிக்கும்போது இது மெதுவாக மேலும் சீரானதாக மாறும் மற்றும் மிகப் பெரிய DF இல் நீங்கள் ஒருவித நல்ல மென்மையான சீரான பரவல் படத்தைக் கொண்டிருக்கலாம் எனவே இதற்கான சமன்பாடு இதுபோல் தெரிகிறது மதிப்பு இதுதான் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு இது கட்டின்மை கூறுகள்தானே தவிர வேறில்லை எனவே இந்த சமன்பாடு பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது எனவே Y Y0 Y0 என்பது ஒரு மாறிலி கட்டின்மை கூறுகளின் எண்ணிக்கையைச் சார்ந்துள்ள மாறிலி கை வர்க்கம் என்பது நிகழ்தகவு அடர்த்தி சார்பு மற்றும் நீங்கள் இவ்வாறுதான் கணக்கிடுவீர்கள் சரியா எனவே பொதுவாக இது நான் உங்களுக்குக் காட்டியது போல் நேர்மறையாக வளைந்திருக்கிறது பொதுவாக உங்களுக்குத் தெரிந்ததுபோல் நேர்மறையாக வளைந்திருக்கிறது ஆனால் கட்டின்மை கூறுகள் அதிகரிக்கும்போது பரவலை இயல்நிலையாக மதிப்பிடமுடியும் இதைப் பாருங்கள் இது 40 கட்டின்மை கூறுகள் இது கிட்டத்தட்ட ஒரு இயல்நிலைப் பரவல் போல் தெரிகிறது எனவே 20 கட்டின்மை கூறுகள் என்னென்ன உங்களால் இன்னும் இந்த வளைவுகளை இங்கே காணமுடியும் அதனால்தான் உங்களிடம் 30 அல்லது அதற்கு மேற்பட்ட கட்டின்மை கூறுகள் இருந்தால் அது இயல்நிலைப் பரவலாக மதிப்பிடமுடியும் என பொதுவாக நம்பப்படுகிறது ஒரு கை வர்க்கப் பரவலின் சராசரி என்பது கட்டின்மை கூறுகள் ஆகும் அது mu மதிப்பானது இந்த V மதிப்புக்குச் சமம் அல்லது Nu இது உண்மையில் இப்படித்தான் அழைக்கப்படுகிறது அதுவே ஒரு DF ஆகும் மாறுபட்டு அளவையானது கட்டின்மை கூறுகளின் 2 மடங்கிற்குச் சமம் அதனால் எனவே ஒரு கை வர்க்கப் பரவலில் எனவே சராசரியானது கட்டின்மை கூறுகளின் எண்ணிக்கைக்குச் சமம் மற்றும் மாறுபாட்டு அளவையானது அதைவிட 2 மடங்கு இருக்கும் DF ஆனது 2ஐ விட அல்லது ஆக இருக்கும்போது Y க்கான அதிகபட்ச மதிப்பு நிகழ்கிறது எப்போதெனில் உங்களுக்குப் புரிகிறதா கட்டின்மை கூறுகள் அதிகரிக்கும்போது அதாவது கை வர்க்கமானது DF - 2க்கு சமமாக இருக்கும்போது Y க்கான அதிகபட்ச மதிப்பு நிகழ்கிறது என்னிடம் மூன்று கட்டின்மை கூறுகள் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் எனவே அதிகபட்ச மதிப்பு 3 2 1 இல் நிகழும் கட்டின்மை கூறுகள் அதிகரிக்கின்றபோது நீங்கள் இங்கிருந்து பார்ப்பதுபோல் கை வர்க்கப் பரவலானது இயல்நிலைப் பரவலை நெருங்குகிறது எனவே கை வர்க்கப் பரவலிடம் கட்டின்மை கூறுகளின் சராசரி இருக்கும் மாறுபட்டு அளவை கட்டின்மை கூறுகளை விட 2 மடங்கு இருக்கும் ஒட்டுமொத்த நிகழ்தகவையும் நம்மால் பெறமுடியும் வளைவின் கீழ் உள்ள மொத்த பரப்பளவு 1 பொதுவாக இது அங்கு வைக்கப்படுகிறது மேலும் 0 மற்றும் கை வர்க்க மதிப்புக்கு இடையிலான வளைவின் கீழ் உள்ள பகுதி இந்த ஒட்டுமொத்தம் இதுதான் பகுதி எனவே பரவலானது பொதுவாக இப்படி நீண்ட வால்முனையைக் கொண்டதாக தெரிகிறது ஏனென்றால் நான் சொன்னதுபோல் இது நேர்மறை வளைவைக் கொண்டுள்ளது எனவேதான் இது இப்படி இருக்கிறது இங்கே இது மிகவும் வேகமாக உயர்கிறது பின்னர் அது கீழே விழுகிறது பின்னர் அது தொடர்கிறது எனவே நீங்கள் 5 க்கான ஒட்டுமொத்தத்தைப் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் பின்னர் முழுப் பகுதியும் இதுதான் இதுதான் முழுப் பகுதி ஆனால் இந்த வளைவின் கீழ் உள்ள மொத்த பரப்பளவு 1 எனவே கை வர்க்கப் புள்ளிவிவரங்களின் மதிப்பு 0 மற்றும் 5 க்கு இடையில் விழும் நிகழ்தகவை இது தருகிறது எனவே உங்கள் t பரவலைப் போலவே இயல்நிலைப் பரவல் எனவே 5 என்றால் நிகழ்தகவு வளைவின் கீழ் உள்ள பகுதியானது நிகழ்தகவாகும் ஏனெனில் இந்த முழுப் பகுதியும் 1 மொத்த நிகழ்தகவு 1 ஆகும் எனவே இது உங்கள் ஆனது 0 மற்றும் 5 க்கு இடையில் இருக்கும் நிகழ்தகவை வழங்குகிறது உங்களுக்கு புரிகிறதா 0 முதல் 5 க்கு இடையே அமையும் ஆனது நிழலிடப்பட்ட பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது நாம் முழு பகுதியையும் எடுத்துக் கொண்டால் நிகழ்தகவு 1 ஆகும் மற்றும் பகுதி 1 ஆகும் எனவே t அட்டவணை z அட்டவணை F அட்டவணை போலவே நம்மிடம் க்கும் ஒரு அட்டவணை உள்ளது மற்றும் உங்களிடம் இங்கே கட்டின்மை கூறுகள் உள்ளன பின்னர் இங்கே நம்மிடம் α உள்ளது மற்றும் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பதுபோல் உங்களால் இரண்டு முனைகளையும் ஒரு முனையையும் பயன்படுத்தம் முடியும் எனவே ஒரு முனையானது இந்த 0 05 இன் பாதி அதாவது 0 012 முனை என்பது 0 005 வெளிப்படையானது சரிதானே எனவே இது இப்படித்தான் தெரிகிறது எனவே வெவ்வேறு கட்டின்மை கூறுகளுக்கு இங்கே 2 நெடுவரிசைகள் இருக்கும் இந்த A என்பது கீழ் எல்லை அது இடது புற தீர்மான எல்லை மதிப்பில் இருக்கும் B என்பது மேல் எல்லை வலது புறம் வலது புறத்தில் மேல் எல்லையும் கூட எனவே அளவுகளில் நிறைய வித்தியாசங்கள் இருப்பதை நாம் காண்கிறோம் ஏனென்றால் அது வளைவின் வடிவம் எவ்வாறு இருக்கும் என்பதைப் பொருத்து என்று தெரிகிறது எனவே நான் இங்கே ஒரு வரியையும் அந்த பகுதிக்கு ஒரு வரியையும் இங்கு வைத்தால் அது மிகவும் கூர்மையாக உயர்ந்து கொண்டிருப்பதால் நமக்கு மிகச் சிறிய மதிப்பு கிடைக்கும் அது மிக மெதுவாக கீழே விழுவதால் உங்களுக்கு மிகப் பெரிய மதிப்பு கிடைக்கும் அதனால்தான் நீங்கள் இங்கே பார்த்தால் A மற்றும் B நீங்கள் சிறிய எண்ணைக் காணலாம் மற்றும் B இல் மிகப் பெரிய எண் சிறிய எண் மிகப் பெரிய எண் எனவே அது உண்மையில் அவ்வாறு செல்கிறது உங்களுக்குப் புரிகிறதா மேலும் இந்த மேலே உள்ள ஒன்று இரண்டு முனைகளுடன் தொடர்புடையது கீழேயுள்ள ஒன்று ஒரு முனையுடன் தொடர்புடையது எனவே இதை இருமுனை வால் சோதனைக்கும் ஒருமுனை சோதனைக்கும் பயன்படுத்துகிறோம் வெளிப்படையாக சரிதானே எனவே நாம் சோதனை புள்ளிவிவரங்களைத் தயாரிக்கிறோம் பின்னர் மேல் எல்லைகளுக்கான அட்டவணை மற்றும் கீழ் எல்லைகளுக்கான அட்டவணை இரண்டிலிருந்தும் ஒப்பிடுகிறோம் நாம் பயன்படுத்தும் சோதனை புள்ளிவிவரங்கள் சோதனை புள்ளிவிவரம் என்ன என்பதை நான் உங்களுக்கு கூறுவேன் சோதனை புள்ளிவிவரம் மேல்முனை மதிப்பை விட அதிகமாகவோ அல்லது கீழ்முனை தீர்மான எல்லை மதிப்பை விட குறைவாகவோ இருந்தால் இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்கிறோம் எனவே நான் இதைப் பார்க்கிறேன் மற்றும் க்கான எனது சோதனை புள்ளிவிவரங்கள் 2 71 ஐ விட பெரியதாக இருந்தால் நான் இன்மை கருதுகோளை நிராகரிக்கிறேன் 1 கட்டின்மை கூறுகளுக்காக இருமுனை 0 2 க்கான நிகழ்தகவுக்காக நான் 2 71 என்று சொல்கிறேன் எனவே 1 கட்டின்மை கூறுகளுக்காக இருமுனை 0 05 க்கான நிகழ்தகவுக்காக நான் 5 02 ஐ விட அதிகமாக பெற்றால் எனது கணக்கீடு 5 02 ஐ விட அதிகமாக இருந்தால் நான் இன்மை கருதுகோளை நிராகரிக்கிறேன் உங்களுக்கு புரிகிறதா இங்கே அதே விஷயம் ஒருமுனை சோதனைக்கு 3 நான் ஐ கணக்கிடும்போது நான் 3 84 ஐ விட அதிகமாக பெற்றால் நான் இன்மை கருதுகோளை நிராகரிக்கிறேன் நீங்கள் இப்படித்தான் செய்கிறீர்கள் மற்றும் மேலும் நீங்கள் உள்செல்லும்போது அதிக அளவு கட்டின்மை கூறுகள் வெளிவரும் எனவே இந்த சோதனையை நேர்வுபட்டியல் அட்டவணைக்குப் பயன்படுத்தலாம் இது இரண்டு வெவ்வேறு பரவல்களை ஒப்பிடுவதற்குப் பயன்படுத்தப்படலாம் இது எதிர்பார்க்கப்பட்ட மற்றும் பெறப்பட்டவற்றை ஒப்பிடுகையில் பயன்படுத்தலாம் மற்றும் பல அவை ஒவ்வொன்றையும் நாம் சற்று விரிவாகப் பார்ப்போம் எனவே நீங்கள் ஐ முழுமைத்தொகுதியின் மாறுபட்டு அளவைக்குப் பயன்படுத்தலாம் எனவே என்னிடம் ஒரு மாதிரி மாறுபாட்டு அளவை உள்ளது அது அந்த முழுமைத்தொகுதியிலிருந்து வந்ததா என்பதை அறிய விரும்புகிறேன் எனவே என்னிடம் ஒரு மாதிரி n மதிப்புகள் உள்ளன x1 x2 x3 xn வரை எனவே இதற்கு சராசரி மற்றும் மாறுபட்டு அளவையை என்னால் கணக்கிட முடியும் ஆனது இதற்காக இப்போது நான் இந்த ஆனது முழுமைத்தொகுதியிலிருந்து வந்ததா என்பதை அறிய விரும்புகிறேன் எனவே வெளிப்படையாக இங்கே சோதனை புள்ளிவிவரங்கள் என்ன n என்பது தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை எனவே இது சோதனை புள்ளிவிவரம் பின்னர் நாம் உங்கள் சோதனை அளவை அடிப்படையாகக் கொண்ட கட்டின்மை கூறுகளைப் பொருத்து நீங்கள் பொருத்தமான அட்டவணை கை வர்க்க மதிப்பை எடுங்கள் பின்னர் இந்த மதிப்பு அட்டவணை மதிப்பை விட அதிகமாக இருக்கிறதா என்று பாருங்கள் அவ்வாறான நிலையில் நாம் இன்மை கருதுகோள் அவை ஒரே முழுமைத்தொகுதியிலிருந்து வந்தவை என்று கூறும் இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்க முடியும் மாற்றுகள் ஒரே முழுமைத்தொகுதியிலிருந்து வரவில்லை மற்றும் நாம் உண்மையில் ஒரு முனை அல்லது இருமுனை சோதனையைப் பயன்படுத்தலாம் எனவே இன்மை கருதுகோள் எப்போதுமே ஒரே முழுமைத்தொகுதியிலிருந்து வரும் நிலையாக இருக்கும் அதாவது மாதிரியானது ஒரே முழுமைத்தொகுதியிலிருந்து வருகிறது மாற்று என்பது அதே முழுமைத்தொகுதியிலிருந்து வராததாக இருக்கும்சரியா எனவே இந்த எளிய வினாவினைப் பார்ப்போம் புரிந்து மட்டும் கொள்ளுங்கள் எனவே அவை இன்மை கருதுகோளாக வரும் மாற்று என்பது அவை இல்லை சோதனை புள்ளிவிவரங்கள் என்ன நான் சொன்னது போல் n 1 எனவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது சரிதானே எனவே என்பது உங்கள் திட்ட விலக்கம் வகுத்தல் வர்க்கத்தால் அல்ல எனவே சிக்மா சிக்மா 4 ஆல் வழங்கப்படுகிறது தரவு புள்ளியின் எண்ணிக்கை 17 s2 என்பது 7 எனவே 16 எனவே இது 164 164 ÷ மன்னிக்கவும் 167 ÷ 4 16 ஏனெனில் தரவுகளின் எண்ணிக்கை புள்ளி 17 167 ÷ 4 4 என்பது உங்கள் எனவே 164 என்பது 4 4 7 என்பது 28 ஆகும் எனவே சோதனை புள்ளிவிவரங்களிலிருந்து நமக்கு கிடைக்கிறது எனவே நம்மிடம் 17 தரவு புள்ளிகள் உள்ளன எனவே 16 கட்டின்மை கூறுகள் 16 கட்டின்மை கூறுகள் இந்த வரிசையில் உள்ளது மற்றும் நாம் இருமுனை 95 ஐப் பார்க்கிறோம் என எடுத்துக் கொள்ளுங்கள் அது இந்த இடம் இருமுனை 95 இந்த இடம் ஒருமுனை 95 இந்த இடம் இந்த இந்த நெடுவரிசை எனவே இருமுனை 95 எனவே நாம் இங்கே செல்கிறோம் இது 28 85 ஆகும் எனவே நாம் 28 0 என கணக்கிட்டோம் பாருங்கள் நாம் இன்மை கருதுகோளை ஏற்றுக்கொள்கிறோம் ஒருமுனை சோதனைக்கு ஒருமுனை சோதனைக்கு இருமுனை சோதனைக்கு 28 புள்ளியை ஆம் நாம் எடுக்கிறோம் என வைத்துக்கொள்வோம் நாம் மற்றொன்றை எடுப்பதாக வைத்துக்கொள்வோம் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது நாம் இருமுனை 95 க்கு பதிலாக ஒருமுனை சோதனையை எடுகிறோம் அது இங்கே 26 3 ஆக மாறும் எனவே இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்க முடியும் எனவே இது இருமுனை 95 ஆக இருந்தால் அது 28 85 ஆக மாறும் சோதனை புள்ளிவிவரம் என்பது 28 எனவே வெளிப்படையாக நாம் இன்மை கருதுகோளை நிராகரிக்க முடியாது இது ஒருமுனை 95 ஆக இருந்தால் உங்கள் அட்டவணை உங்கள் அட்டவணை என்பது 26 3 உங்கள் சோதனை புள்ளிவிவரம் என்பது 28 எனவே உங்கள் கருதுகோள் எவ்வாறு உருவாகிறது என்பதைப் பொறுத்து நாம் இன்மை கருதுகோளை நிராகரிக்கிறோம் இப்போது நாம் இதனை பொருத்துதலின் செம்மைத்தன்மையை சோதிக்கவும் பயன்படுத்தலாம் எனவே நாம் என்ன செய்யவேண்டும் நாம் பெறப்பட்டவையைப் பார்க்கிறோம் நாம் எதிர்பார்க்கப்பட்டவையைப் பார்ப்போம் எதிர்பார்க்கப்பட்டவை என்பது உங்கள் கருத்துரு மதிப்பு அதனால் மற்றும் அதை கூட்டவும் எனவே எனக்கு 10 தரவு புள்ளிகள் உள்ளன நான் 10 கூட்டல்களைச் செய்கிறேன் பெறப்பட்டவை எதிர்பார்க்கப்பட்டவை எதிர்பார்க்கப்பட்டவை இங்கே நீங்கள் உண்மையில் ஒரு வர்க்க பதத்தினை கொண்டிருக்கிறீர்கள் எனவே உங்கள் இன்மை கருதுகோளானது பெறப்படும் மாற்று கருதுகோளானது எனவே உங்கள் சோதனை புள்ளிவிவரங்கள் ஒப்பிடப்படுவதை நினைவில் கொள்ளுங்கள் இன்மை கருதுகோளானது மாற்று கருதுகோளானது அதன் பின்னர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் உங்கள் அட்டவணைக்குச் செல்கிறீர்கள்உங்கள் சோதனை புள்ளிவிவரங்கள் தீர்மான எல்லை மதிப்பு எனில் நாம் இன்மை கருதுகோளை நிராகரிக்கிறோம் பெறப்பட்டவை கருத்துரு பரவலுக்குச் சமம் இல்லையெனில் நாம் இன்மை கருதுகோளை ஏற்றுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு எளிய வினாவினைப் பார்ப்போம் நாம் பெறப்பட்ட அதிர்வெண்களை எதிர்பார்க்கப்பட்டவைகளுடன் ஒப்பிடுகிறோம் எனவே பெறப்பட்ட அதிர்வெண் என்ற ஒன்று உள்ளது எனவே 0 மதிப்புடன் 10 1 மதிப்பு 27 2 எனவே குறிப்பிட்ட மதிப்பெண்களுடன் 10 மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட குழுவுடன் 27 மாணவர்கள் வேறு சில மதிப்பெண்களுடன் 30 மாணவர்கள் வேறு சில குழுவில் 19 மாணவர்கள் வேறு சில மதிப்பெண்களுடன் 8 மாணவர்கள் 6 மாணவர்களுடன் என நாம் சொல்ல முடியும் ஆனால் இதை நாம் இதனை எதிர்பார்க்கிறோம் எனவே நீங்கள் அவை ஒரே மாதிரியானவற்றிலிருந்து வந்தவையா இல்லையா என்கிற கருதுகோளைப் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் எனவே நாம் என்ன செய்வது அதாவது இது கழித்தல் இது வர்க்கம் வகுத்தல் எதிர்பார்க்கப்பட்டவை இதைபோன்று இவை ஒவ்வொன்றையும் நீங்கள் தொடர்ந்து கூட்டிக்கொண்டே போகவேண்டும் நாம் அதை செய்யும்போது நமக்கு 1 45 கிடைக்கும் இப்போது நீங்கள் 3 4 5 6 க்கு உங்கள் அட்டவணைக்குச் சென்றால் எனவே 5 கட்டின்மை கூறுகள் நாம் உங்கள் அட்டவணைக்குச் செல்கிறோம் நாம் 5 கட்டின்மை கூறுகளுக்காக நமது அட்டவணைக்குச் செல்கிறோம் எனவே இது ஒருமுனை என்றால் நாம் 95 க்கு எடுத்துக்கொள்கிறோம் இது 11 07 ஆகும் எனவே நாம் மற்றும் நாம் 1 45 என கணக்கிட்டோம் எனவே நாம் இன்மை கருதுகோளை நிராகரிக்கவில்லை இந்த வினா உங்களுக்கு புரிகிறதா எனவே இங்கே நாம் சொல்கிறோம் எனில் பெறப்பட்டவை எதிர்பார்க்கப்பட்டவை அது இன்மை கருதுகோள் பெறப்பட்டவை ≠ எதிர்பார்க்கப்பட்டவை இது மாற்று கருதுகோள் எனவே வெளிப்படையாக நாம் கணக்கிடும் கை வர்க்க சோதனை புள்ளிவிவரம் இந்த மதிப்பை விட அதிகமாக இருக்க வேண்டும் இங்கே நாம் 5 கட்டின்மை கூறுகளுக்கும் ஒருமுனை 95 க்கும் எடுத்துக்கொள்கிறோம் எக்செல் ஒரு செயல்பாட்டைக் கொண்டுள்ளது இது CHI TEST என்று அழைக்கப்படுகிறது இது உண்மையான வரம்பு கமா எதிர்பார்க்கப்படும் வரம்பாகும் இது உண்மையில் புள்ளிவிவரங்களை உங்களுக்கு வழங்குகிறது இந்த CHI TEST விஷயத்தையும் எக்செல் இல் பார்ப்போம் எனவே நாம் எக்செல்லுக்குச் செல்கிறோம் எனவே நாம் 10 ஐ தரவு 27 இல் வைப்போம் தரவு 30இல் வைப்போம் பின்னர் நாம் 19 8 6 13 5 27 27 18 9 5 5 என வைக்கிறோம் எனவே நாம் CHI TEST செய்கிறோம் உங்களிடம் இந்த CHI TEST கமா கமா இருப்பதைக் காண்க எனவே இது தொகையை அளிக்கிறது உண்மையில் இது உங்களுக்கு நிகழ்தகவு 0 918 ஐ வழங்குகிறது எனவே வெளிப்படையாக மதிப்பு மிக மிகப் பெரியது எனவே இன்மை கருதுகோளை நிராகரிக்க வாய்ப்பில்லை அதுதான் இங்கேயும் நம் விஷயத்திலிருந்து நமக்குக் கிடைக்கிறது எனவே இது புள்ளிவிவரங்களிலிருந்து உங்களுக்கு வழங்குகிறது இது இங்கே புள்ளிவிவரங்களை அளிக்கிறது எனவே இது உங்களுக்கு 0 91 ஐ வழங்குகிறது எனவே இதிலிருந்து இன்மை கருதுகோளை நிராகரிக்க வாய்ப்பில்லை இவைகள் அமையப்பெற்றுள்ளன இன்னும் சில வினாக்களைப் பார்ப்போம் மீண்டும் இவைகளைப் பார்க்கிறோம் இவை நேர்வுப்பட்டியல் அட்டவணைகள் என்று அழைக்கப்படுகின்றன இங்கு நமது பெறப்பட்டவை மற்றும் எதிர்பார்க்கப்பட்டவை வெளித்தோன்றும் நாம் எனவே இந்த குறிப்பிட்ட பகுதியில் உள்ள சில வினாக்களைப் பார்க்கிறோம் எனவே A மரபணுவின் 2 ஹெடிரோசைகோட்களுக்கு இடையில் நடந்த ஒரு பண்பு கலப்பின் முடிவுகள் எனவே நாம் அவற்றை காண்கிறோம் 2 ஹெடிரோசைகோட்களுக்கு இடையில் நடந்த ஒரு பண்பு கலப்பில் A இன் புறத்தோற்ற விகிதம் 85 மற்றும் சிறிய a வகைக்கு 15 இதுதான் விகிதங்கள் இருப்பினும் 3 1 என நாம் கணித்திருக்கலாம் 3 1 என்பது 75 25 வேறொன்றும் இல்லை இப்போது இந்த முடிவுகள் மிகவும் வேறுபட்டதா என்பதை அறிய விரும்புகிறோம் எனவே நமது இன்மை கருதுகோள் இவ்வாறாக இருக்கும் பெறப்பட்ட மற்றும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த இரண்டிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை எனவே இதை நீங்கள் நினைவில் வைத்திருங்கள் அவை ஒன்றே மற்றும் மாற்று கருதுகோள் என்பது அவை ஒன்றல்ல எனவே நாம் என்ன செய்வது நாம் அதே சூத்திரத்தைப் பயன்படுத்துகிறோம் இந்த இரண்டையும் கூட்டவும் 33 கிடைக்கிறது அட்டவணையில் இருந்து அது 22 ஆக இருப்பதால் இது 1 கட்டின்மை கூறுகளாக இருக்கும் எனவே நாம் 1 கட்டின்மை கூறுகளுக்குச் செல்கிறோம் இது 3 841 எனவே வெளிப்படையாக இன்மை கருதுகோள் நிராகரிக்கப்படுகிறது எனவே பெறப்பட்டவை எதிர்பார்க்கப்பட்டவை என்ற இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்கிறோம் எனவே இன்மை கருதுகோளை நீங்கள் நிராகரித்தவுடன் மேற்பொருந்தக்கூடிய பெறப்பட்ட மதிப்புகள் கருத்துரு பரவலின் 3 1 க்குச் சமம் எனவே பொதுவாக நாம் 3 1ஐ எதிர்பார்க்கிறோம் ஆனால் நாம் 85 15 இன் புறத்தோற்ற விகிதத்தைக் காண்கிறோம் இது அதேபோன்று இல்லை நமக்குப் புரிகிறதா எனவே நாம் மீண்டும் எக்செலையும் பயன்படுத்தலாம் எனவே நாம் எக்செல்லையும் பயன்படுத்தமுடியும் 85 15 மற்றும் 75 25 75 25 எனவே CHI TEST உண்மையானவை வகுத்தல் எதிர்பார்த்தவை நமக்கு 0 02 கிடைக்கிறது எனவே வெளிப்படையாக p மதிப்பு 0 02 எனவே வெளிப்படையாக இது புள்ளியியல்படி முக்கித்துவம் வாய்ந்தது எனவே இதை நீங்கள் CHI TEST லிருந்து பார்க்கிறீர்கள் எக்செல் இல் கிடைக்கும் CHI TEST கட்டளையையும்கூட நாம் கணக்கிட முடியும் இது நம்மால் முடியும் இந்த குறிப்பிட்ட மதிப்பை நாம் கணக்கிட முடியும் இப்போது CHI INVERSE என்று ஒரு கட்டளை உள்ளது CHI INVERSE என்றால் என்ன நாம் நிகழ்தகவைத் தருகிறோம் எடுத்துக்காட்டாக நான் நிகழ்தகவு மற்றும் 1 கட்டின்மை கூறுகளைத் தருகிறேன் எனவே நீங்கள் இங்கே பார்க்க முடிவதுபோல் நான் 3 84 ஐப் பெற வேண்டும் எனவே இது உங்களுக்கு இதைத் தருகிறது இந்த CHI INVERSE கட்டளை உங்கள் அட்டவணையைப் போன்றது எனவே CHI INVERSE கட்டளை 3 உங்களுக்கு புரிகிறதா 1 இல் 0 05 இல் 1 கட்டின்மை கூறுகளுடன் நீங்கள் இங்கே காணமுடிவதுபோல் 0 05 ஒருமுனை கமா 1 1 கட்டின்மை கூறுகள் உங்களுக்கு 3 841 யைத் தருகிறது எனவே CHI INVERSE கிட்டத்தட்ட உங்களுடைய இது உங்களுக்கு அட்டவணையைத் தருகிறது அதேசமயம் இது உங்களுக்கு CHI TEST உங்களுக்கு நிகழ்தகவைத் தருகிறது எனவே CHI TEST இல் நாம் எதிர்பார்க்கப்பட்டவையை ஓரு முனையில் கொடுக்கிறோம் பெறப்பட்டவையை மற்றொரு முனையில் கொடுக்கிறோம் அந்த வழியில் மன்னிக்கவும் எதிர்பார்க்கப்பட்டவை ஒரு முனையில் பெறப்பட்டவை மற்றொரு முனையில் எனவே உண்மையானவை மற்றும் எதிர்பார்க்கப்படுபவை உங்களுக்கு நிகழ்தகவைத் தரும் அதேசமயம் CHI INVERSE ஆனது நிகழ்தகவு மற்றும் கட்டின்மை கூறுகளைக் கொடுக்கப்பட்டிருப்பின் இது உங்களுக்கு கை வர்க்க மதிப்பைக் கொடுக்கும் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள புள்ளி போன்று அதாவது 3 84 உதாரணமாக 3 84 எனவே அது CHI INVERSE இல் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இரண்டும் நீங்கள் பேசும்போது வைத்திருக்க வேண்டிய மிகவும் பயனுள்ள வகையான விஷயங்கள் எனவே கை பரவல் இது எக்செல் 2007 க்கான பழைய பதிப்பாகும் ஆகவே நம்மிடம் CHI TEST உள்ளது இதில் நான் பெறப்பட்டதையும் எதிர்பார்த்ததையும் கொடுத்தால் அது எனக்கு நிகழ்தகவைத் தரும் CHI INVERSE இல் நான் நிகழ்தகவு மற்றும் கட்டின்மை கூறுகளைக் கொடுக்கும்போது அது உங்களுக்கு கை வர்க்க மதிப்பைக் கொடுக்கும் எனவே இந்த இரண்டு எக்செல் கட்டளைகளும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதை ஒரு எளிய கால்குலேட்டர் மூலமாகவும் செய்யலாம் ஏனெனில் இதை ஒருவர் செய்வது மிகவும் கடினம் அல்ல சூத்திரம் மிகவும் எளிது பெறப்பட்டவை கழித்தல் எதிர்பார்க்கப்பட்டவை வர்க்கமெடுங்கள் ÷ எதிர்பார்க்கப்பட்டவை பின்னர் கூட்டல் Oi Ei ÷ Ei எனவே இதை செய்வது மிகவும் எளிதானது இந்த வகை கணக்கீடுகளைச் செய்வது ஒருவருக்கு மிகவும் கடினம் அல்ல எனவே நாம் மீண்டும் அடுத்த வகுப்பிலும் கை வர்க்கப் பரவலை மேலும் தொடருவோம் தங்களுக்கு மிக்க நன்றி முக்கிய சொற்கள் நம்பக இடைவெளி மாறுபாட்டு அளவை விகிதம் அதிர்வெண் மாறிகள் கட்டின்மை கூறுகள் நிகழ்தகவு ஒட்டுமொத்த நிகழ்தகவு சராசரி திட்ட விலக்கம் நேர்வுபட்டியல் அட்டவணை கை வர்க்கம் கை சோதனை கை பரவல்